எனவே அடுத்த கணக்கிற்கு செல்வதற்கு முன்பு டிசி சர்க்யூட்களில் பல கணக்குகளை தீர்த்துள்ளோம் ஆனால் அது டி சி சர்க்யூட்கள் என்பதால் அதைத் தீர்க்க அதிக நேரம் எடுக்காது ஆனால் சிங்கிள் பேஸ் மற்றும் 3 பேஸ் ஏ சர்க்யூட்கள் வரும்போது அந்த நேரத்தில் எடுத்துக்காட்டுகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் ஏனெனில் அவற்றில் காம்ப்லெக்ஸ் நம்பர் வரும் எனவே அதனால்தான் கோட்பாடுகள் தியெரம் விதிகள் பின்னர் படிக்கலாம் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் ஏ சி சர்க்யூட்களுக்கு பொருந்தும் ஆனால் அந்த நேரத்தில் எடுத்துக்காட்டுகள் சிறிய மன்னிக்கவும் பல எடுத்துக்காட்டுகள் குறைவாக இருக்கும் ஆனால் டிசி சர்க்யூட் பல வகையான கணக்குகள் உள்ளது எந்தவொரு குழப்பமும் அல்லது எந்தவிதமான பிரச்சினையும் இருக்கக்கூடாது எனவே இந்த கணக்கிற்கு வருவோம் இந்த கணக்கில் v1 கண்டுபிடிக்க வேண்டும் இது நோட்1 v2 அது நோட்2 v3 அது நோட்3 இந்த 3 நோடல் வோல்டேஜ் மற்றும் i2 கண்டுபிடிக்க வேண்டும் இந்த 4 மதிப்புக்களை தீர்க்க வேண்டும் இங்கே i1 கொடுக்கப்பட்டுள்ளது மற்ற கரண்ட் இல்லை ஆகவே அவற்றுக்கு கரண்ட் ஒன்றை அனுமானித்து நாம் தீர்வு காணலாம் இந்த எடுத்துக்காட்டில் இந்த ப்ரான்ச் கரண்ட் i3 இந்த திசையில் எடுக்கிறேன் இந்த கரண்ட் i4 இந்த கரண்ட் i5 மற்றும் இந்த கரண்ட் i5 எல்லாவற்றையும் எழுதவேண்டியதில்லை ஏனென்றால் நிறைய எடுத்துக்காட்டுக்கள் பார்த்துள்ளோம் i3 i4 i5 நேரடியாக எழுதுகிறேன் i1 என்ன என்று பார்க்கவேண்டும் ஆரம்பத்தில் சொன்னேன் நோட் வோல்டேஜ் எதுவானாலும் இந்த கிரௌண்ட் ரெஃபெரென்ஸ் வோல்டேஜ் ஐ பொருத்தே கணக்கிட வேண்டும்அது v 0 0 எனவே முதலில் v1 க்கான எக்ஸ்ப்ரெசன் காணவேண்டும் just for r இந்த சர்க்யூட்டை பார்த்தால் V1 என்பது இந்த கிரௌண்ட் ரெஃபெரென்ஸ் ஐப்பொருத்து வோல்டேஜ் ஆகும் இது இங்கே இருந்து இங்கே இது - நெகடிவ் இது பாசிடிவ் இந்த பாதையில் KVL பயன்படுத்தலாம் குழப்பமாக இருந்தால் இந்த படத்தை தெளிவாக வேறு வகையில் வரைந்துகொள்ளலாம் இது இது 12 volt சோர்ஸ் அதாவது இது இது 4 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் இந்த கரண்ட் i1 இது நோட்1 4 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் க்கு பின்னர் நோட்1 இந்த கிரௌண்ட் ரெஃபெரென்ஸ் வோல்டேஜ் ஐ பொருத்து வோல்டேஜ் v1 இது v1 இப்போது KVL டெர்மினல் எனவே 12 4 x i1 4 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் ஆகும் இந்த கரண்ட் i1 பிறகு v1 0 i1 12 v1 4 மாற்றி எழுதினால் i1 12 v1 4 முதலில் KCL நோட்1 ல் ல் பயன்படுத்தலாம் i3 v1 v3 6 அதேபோல் i4 என்பது இந்த ப்ரான்ச் ல் ரெசிஸ்ட்டன்ஸ் 6 i4 v1 v2 6 இந்த நோட்1 ல் இந்த கரண்ட் i1இது உள்ளே வரும் கரண்ட் மற்றும் i3 i4 வெளியேறும் கரண்ட்எனவே i3 i4 அதாவது KCL நோட் 1 ல் பயன்படுத்தினால் 12 v1 4 v1 v3 6 v1 v2 6 இவை இந்த திசையில் செல்கிறது இதை i3 i4 என்று எடுக்கலாம் அதாவது i3 v1 v3 6 i4 v1 v2 6 இது KCL நோட் 1ல் node 1 இந்த ஈக்வேசனை எளிமைப்படுத்தினால் 7 v1 2 v2 2 v3 36 இது ஈக்வேசன் 1 அதேபோல் KCL நோட்2 ல் இங்கே பயன்படுத்தலாம் இதை கரண்ட் i4 என்றும் இதை கரண்ட் i3 என்றும் இதை கரண்ட் i5 என்றும் எடுத்துக் கொள்வோம் மேலும் இங்கே 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் உள்ளது இது i1 இது i5 இந்த கரண்ட் i6 KCL நோட் 2ல் இந்த i4 உள்ளே வருகிறது ஆனால் கரண்ட் i6 i2 வெள்யேறுகிறது i6 i2 இது KCL நோட்2 ல் பயன்படுத்துவதால் இங்கே i4 v1 v2 6 i6 v2 v3 6 v2 0 12 இங்கே 12 Ω ரெசிஸ்ட்டர்உள்ளது இது KCL நோட்2 ல் பயன்படுத்துவதால் v1 v2 6 v2 12 v2 v3 6 இதை எளிமைப்படுத்தினால் நமக்கு 2 v1 5 v2 v2 0 என்று கிடைக்கும் இது ஈக்வேஷன் 2 அதாவது KCL நோட் 3 ல் பயன்படுத்தினால் இது தான் நோட் 3 இங்கே 2 ஆம்பியர் கரண்ட் உள்ளே வருகிறது இங்கே 2 ampere கரண்ட் உள்ளே வருகிறது i2 i3 இவையும் உள்ளே வருகிறது ஆனால் i5 கரண்ட் வெளியேறுகிறது எனவே 2 i3 i6 i5 அதாவது KCL நோட்3 ல் பயன்படுத்துவதால் நமக்கு தெரியும் i3 v1 - v3 6 i6 v2 v3 6 i5 v3 12 ஏனென்றால் v3 00இது க்ரௌண்ட் பொடென்சியல் இது நோட்3 ல் இந்த ஈக்வேஷன் இதை எளிமைப்படுத்தினால் நமக்கு ஈக்வேஷன் 3 கிடைக்கும் ஈக்வேஷன் 123 ஐ கிரேமர்ஸ் ரூல் அல்லது ஏதோ ஒரு முறையை பயன்படுத்தி தீர்க்கலாம் கிரேமர்ஸ் ரூல் cramer's rule பயன்படுத்தலாம் AX B என்ற வடிவத்தில் எழுதலாம் நமக்கு v1 12 volt v2 72 7 volt v3 96 7 volt என்று கிடைக்கும் கரண்ட் i1 12 v1 4 4 ஆகவே அது 0 ஆம்பியர் 4 Ω ரெசிஸ்ட்டரில் வெளியேற்றப்பட்ட பவர் என்ன என்று பார்க்க வேண்டும் அது 0 அடுத்தது மற்ற ஐந்து ரெசிஸ்ட்டரில் வெளியேற்றப்பட்ட பவர் என்ன என்று பார்க்க வேண்டும் ஆகவே மற்ற 5 ரெசிஸ்ட்டர்கள் உள்ளது 4 Ω 6 Ω 6 Ω 12 Ω 12 Ω இதில் 4 Ω ரெசிஸ்ட்டர் ல் செல்லும் கரண்ட் 0 எனவே அதில் வெளியேற்றப்பட்ட பவர் 0 மற்ற ஐந்து ரெசிஸ்ட்டரில் வெளியேற்றப்பட்ட பவர் என்ன என்று பார்க்க வேண்டும் மற்ற ஐந்து ரெசிஸ்ட்டரில் வெளியேற்றப்பட்ட பவர் கண்டுபிடிப்பது உங்களுக்கு பயிற்சி அது எளிமையானதுதான் பவர் என்பது V X I இங்கே I VR எனவே பவர் V X V R V2R ஆகவே ரெசிஸ்ட்டர் ல் பவர் கணக்கிட அதில் செல்லும் கரண்ட் V ன் வடிவில் எடுத்து ஸ்கொயர் செய்து அந்த ரெசிஸ்ட்டர் மதிப்பால் வகுக்க வேண்டும் அதாவது அந்த ரெசிஸ்ட்டர் ல் என்பது போன்ற வடிவில் அதன் ஸ்கொயர் ரெசிஸ்ட்டர் முடிவில் அதன் விடை 27 42 வாட்ஸ் 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ல் வோல்டேஜ் 967 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ல் வோல்டேஜ் v3 ஏனென்றால் இந்த சர்க்யூட்டில் 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் க்கு இணையாக ஆக V3 உள்ளது இங்கே வோல்டேஜ் v3 கரண்ட் 2 ampere பவர் v3 X 2 ஆகவேதான் 96 7 X 2 42 watt பாருங்கள் அதுவும் 27 42 watt இது எல்லாமே இந்த கரண்ட் சோர்ஸ் கொடுத்ததாகும் ஏனென்றால் வோல்டேஜ் சோர்ஸ் லிருந்து வந்த பவர் 12 v x i10 0 ஆகவே இந்த சர்க்யூட் அமைப்பில் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எந்த ஒரு பவர் ம் கொடுக்கவில்லை இது எல்லாமே இந்த கரண்ட் சோர்ஸ் கொடுத்ததாகும் இப்போது இந்த கணக்கிற்கு வருவோம் படம் 18 ல் உள்ள சர்க்யூட்க்கு நோடல் அனாலிசிஸ் பயன்படுத்தி v1 v2 i1 i2 i3 மற்றும் i4 ஆகியவற்றை கணக்கிட வேண்டும் ஆகவே எப்படி செய்வது இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இந்த 2 நான் ரெஃபெரென்ஸ் நோட்க்கு இடையே இருக்கிறது v1 v2 ஒரு ரெசிஸ்ட்டன்ஸ் 2 Ω இருக்கிறது முதலில் i2 கண்டுபிடிக்க வேண்டும் இது ரெஃபெரென்ஸ் நோட் வோல்டேஜ் V0 0 இது v1 இது v2 இது இது மற்றொரு வோல்டேஜ் உள்ளது v2 இது v1 v2 நோடல் வோல்டேஜ் க்ரௌண்ட் ரெஃபெரென்ஸ் பொருத்ததாகும் முதலில் கரண்ட் i2 கண்டுபிடிக்கவேண்டும் இங்கே KVL பயன்படுத்தலாம் கடிகார சுற்று திசையில் எடுக்கலாம் அல்லது மாற்றி எடுத்தாலும் பதில் ஒரே விதமாகத்தான் வரும் இப்படி சென்றால் 2 x i2 டெர்மினல் இங்கே ஆகவே v2 பிறகு இங்கே v1 பின்னர் இப்படி செல்கிறது இங்கே டெர்மினல் எனவே 32 0 அதாவது 2I2 v2 v132 i2 2 இதேபோல் எடுத்துக்காட்டுகள் பார்த்துள்ளோம் i2 வேண்டும்இது i2 க்கான எக்ஸ்ப்ரெசன் KCL நோட்1 நோட்2 ல் பயன்படுத்தினோம் i2 v1 v2 32 2 இப்போது KCL நோட்1 ல் பயன்படுத்துவோம் இந்த 9 ஆம்பியர் கரண்ட் உள்ளே வருகிறது இந்த 9 ஆம்பியர் கரண்ட் உள்ளே வருகிறது கரண்ட் i1i2i3 வெளியேறுகிறது எனவே நாம் i1 i2 i3 9 என்று எழுதலாம் i1 V15 i3 இப்படி செல்கிறது இங்கே V1 இங்கே V2 இங்கே 4 Ω உள்ளது எனவே i3 v1 v2 4 எனவே i2 i1 i2 i3 எல்லாவற்றையும் போடலாம் i2 v1 v2 32 2 i1 V15 i3 v1 v2 4 9 இது ஈக்வேஷன் 1 v1v2 வடிவத்தில் கிடைத்துள்ளது இதை எளிமைப்படுத்தலாம் அதேபோல் நோட் 2 ல் KCL பயன்படுத்தலாம் 4 ஆம்பியர் கரண்ட் உள்ளே வருகிறது இந்த 4 ஆம்பியர் மற்றும் i2 i3 ஆகியவை இந்த நோட் க்குள் வருகிறது i4 வெளியே செல்கிறது எனவே 4 i2 i3 i4 i3 v1 v2 4 i4 v2 0 10 i2 v1 v2 32 2 இது நமக்கு ஏற்கனவே தெரியும் இவற்றை எல்லாம் மாற்றாக பதிவிட்டால் இவ்வாறு கிடைக்கும் இது நோட் 2 ல் கிடைக்கும் ஈக்வேசன் எளிமைப்படுத்தினால் 15 v1 17 v2 40 ஈக்வேஷன் 1 மற்றும் 2 ஐ தீர்க்கவும் இரண்டு ஈக்வேஷன் இரண்டு தெரியாததும் இரண்டுதீர்த்தால் v1 50 volt v2 30 volt i1 v1 5 எனவே i1 10 ஆம்பியர் i2 v1 v2 32 2 எனவே i2 2 6 ஆம்பியர் இதன் அர்த்தம் என்னவென்றால் கரண்ட் இங்கே சர்க்யூட்டில் காட்டப்பட்டுள்ள திசைக்கு எதிர் திசையில் செல்கிறது i3 5 ஆம்பியர் i4 3ஆம்பியர் அடுத்தது நோட் வோல்டேஜ் v1 v2 v3 v4 இந்த படம் 3 19 ல் உள்ள சர்க்யூட்க்கு கணக்கிட வேண்டும் இதை செய்வதற்கு முன் இந்த கணக்கை கவனமாக பார்க்கவும் இது இரண்டுக்கும் பொதுவான நோட் ஆகும் ஏனென்றால் இது இரண்டும் இணைப்பில் உள்ளது இங்கே v3 என்றால் இங்கேயும் v3 அதேபோல் இதுவும் பொதுவான நோட் ஆகும் ஏனென்றால் இந்த இரண்டு புள்ளிக்கும் இடையே எந்த ஒரு எலெக்ட்ரிக்கல் எலெமென்ட் ம் இல்லை இது v4 என்றால் இதுவும் v4 இது நோட் 4 என்றால் இதுவும் நோட் 4 இடையில் உள்ள புள்ளியில் V2 கேட்கப்பட்டுள்ளது அதை பின்னர் பார்க்கலாம் இங்கே எத்தனை நோட் உள்ளது என்று பாருங்கள் இங்கே 3 நோட் உள்ளது இங்கே ஒன்றுஇங்கே ஒன்று இங்கே v3 இங்கே v4 இப்போது KCL பயன்படுத்தலாம் கரண்ட் கண்டுபிடித்த பின்னர் V2 எளிதாக கிடைக்கும்இங்கே இது இரண்டும் பொதுவான நோட் ஆகும் ஏனென்றால் இந்த இரண்டு புள்ளிக்கும் இடையே எந்த ஒரு எலெக்ட்ரிக்கல் எலெமென்ட் ம் இல்லை தெளிவாகப் புரிந்திருக்கும் இங்கே வோல்டேஜ் சோர்ஸ்இங்கேயும் இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இங்கே ஒரு இண்டிபெண்டென்ட் கரண்ட் சோர்ஸ் இங்கே நோட்1 ல்KCL பயன்படுத்தி எழுதலாம் இது க்ரௌண்ட் பொடென்சியல் இங்கே i1 i2 என்று எழுதவில்லை இது க்ரௌண்ட் பொடென்சியல் இது நோட் 1 இந்த் கரண்ட் v1 2 இது வெள்யேறுகிறது 2 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் ஆகும் இங்கே v1 இங்கே v3 மற்றும் 1Ω ரெசிஸ்ட்டன்ஸ் கரண்ட் v1 v3 1 மற்றும் ஒரு கரண்ட் செல்கிறது இங்கே ஒரு 6 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் 140 volt சோர்ஸ் உள்ளதுஇங்கே போகும் கரண்ட் என்ன என்று பார்க்க வேண்டும் இந்த கரண்ட் க்ரௌண்ட் ஐ பொறுத்து இந்த வோல்டேஜ் v1 ஆகும் இது இது - மேலும் இது v3 இது என்றால் இந்த வோல்டேஜ் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இப்போது KVL கடிகார சுற்று திசையில் அது 6 x I பின்னர் - இங்கே எனவே 40 40 v3 பின்னர் v1 0 அதாவது v1 40 v3 6 இது தான் i இந்த எல்லா கரண்ட் ம் வெளியேறுகிறது எனவே v1 2 1 v1 40 v3 6 0 நோட்3 என்பது இங்கே இருப்பது இல்லை இது இடைப்பட்ட புள்ளியாகும் இங்கே இது v1 v3 மற்றும் v4 3 நோட் உள்ளது அதேபோல் v3 v4 இங்கே KCL பயன்படுத்தி தீர்க்கவும் அதேபோல் நோட்3 நோட்4 ல்node 3 node 4 ல் எழுதினால் இந்த ஈக்வேஷன் கிடைக்கும் node 3 ல் இந்த ஈக்வேசன் கிடைக்கும் node 4 ல் இந்த ஈக்வேஷன் இந்த ஈக்வேஷன் 123 ஐ எளிமைப்படுத்தி வைத்துக்கொள்ளலாம் பல எடுத்துக்காட்டுகள் பார்த்துவிட்டோம் இப்படித்தான் செய்ய வேண்டும் இவற்றை தீர்த்தால் v1 10 volt v3 20 volt v4 15 volt என்று கிடைக்கும் கடைசியாக v3 v2 கேட்கப்பட்டுள்ளது அதைப் பார்க்கலாம் இது தான் v2 இது v2 இங்கே இது v3 இது க்ரௌண்ட் பொடென்சியல் KVL இப்படி எடுக்கலாம்அது 40 கடிகார சுற்று திசையில் பார்த்தால் வருகிறது v3 v2 0 ஏனென்றால் V2 கண்டுபிடிக்க வேண்டும் v2 40 v3 v3 20 எனவே V2 20 volt ஆகவே v2 40 20 volt 20 volt எந்த இடத்திலும் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பது என்று புரியும் என்று நம்புகிறேன் உங்கள் பயிற்சிக்காக இந்த வோல்ட் அல்லது அந்த வோல்ட் கொடுத்திருந்தால் எப்படி செய்வது இந்த 6 10 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் மற்றும் 40 volt வோல்டேஜ் சோர்ஸ் என்ன கொடுக்கும் என்பதும் கேட்கப்படலாம் ஒவ்வொரு ரெசிஸ்ட்டரும் எவ்வளவு பவர் எடுத்துக்கொள்கிறது மொத்தம் எடுத்துக்கொண்டது மொத்தம் கொடுத்தது என்று சமமாக வந்தால் உங்கள் விடைகள் சரி என்று அர்த்தம் சமமாக வரவில்லை என்றால் ஏதோ ஒரு இடத்தில் கணக்கில் தவறு உள்ளது இது உங்களுக்கு ஒரு பயிற்சி ஆகும் அதை செய்யுங்கள்இத்துடன் நோட் வோல்டேஜ் அனாலிசிஸ் முடிந்தது அடுத்து மெஷ் அனாலிசிஸ் மெஷ் அனாலிசிஷ் என்பது சர்க்யூட்டை மெஷ் கரண்ட் ஐ சர்க்யூட் வேரியபில் ஆக பயன்படுத்தி ஆய்வு செய்வதற்கு பொதுவான வழிமுறையாகும் நோடல் அனாலிசிஷ் அல்லது மெஷ் அனாலிசிஷ் எதை எடுப்பது என்பது கூர்நோக்கை பொருத்தது ஈக்வேஷன் களின் எண்ணிக்கை குறைவாக இருக்க வேண்டும் மெஷ் கரண்ட் ஐ சர்க்யூட் வேரியபில் ஆக எடுத்தால் சுலபம் மற்றும் ஈக்வேஷன் களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் லூப் என்பது எந்த ஒரு நோட் ம் ஒரு முறைக்கு மேல் வராத ஒரு மூடிய பாதையாகும் ஒரு முறைக்கு மேல் வராத என்பதை குறித்துக்கொள்ளவும் மெஷ் என்பது அதற்குள் மற்றொரு லூப் குறுக்கே வராத வகையிலுள்ள ஒரு லூப் ஆகும் அந்த லூப்பிற்குள் மற்றொரு லூப் குறுக்கே வராது பிற்பகுதிகளில் மெஷ் ஐ லூப் என்றும் சில நேரம் சொல்லுவோம் ஆனால் கொஞ்சம் வேறுபாடு உள்ளது மெஷ் என்பதே ஒற்றை லூப் ஆகும் ஆனால் லூப்பிற்குள் வேறு லூப்கள் இருக்கலாம் ஆனால் மெஷ் என்பது ஒற்றை லூப் ஆகும் அதற்குள் வேறு லூப்கள் இருக்காது ஆனால் லூப்பிற்குள் வேறு லூப்கள் இருக்கலாம் ஆகவே லூப் என்பது எந்த ஒரு நோட் ம் ஒரு முறைக்கு மேல் வராத ஒரு மூடிய பாதையாகும் மெஷ் என்பது அதற்குள் மற்றொரு லூப் குறுக்கே வராத வகையிலுள்ள ஒரு லூப் ஆகும் கொஞ்சம் வேறுபாடு உள்ளது இது மெஷ் இது லூப் ஆகும் நோடல் அனாலிசிஷ் ல் வோல்டேஜ் கண்டறிய KCL பயன்படுத்துவோம் அதேசமயம் மெஷ் அனாலிசிஷ் ல் KVL பயன்படுத்துவோம் மெஷ் அனாலிசிஷ் ல் கரண்ட் கண்டறிய KVL பயன்படுத்துவோம் மெஷ் அனாலிசிஷ் ஆனது நோடல் அனாலிசிஸ் ஐப் போல பொதுவானது அல்ல இது ப்லேனார் சர்க்யூட் க்கு மட்டுமே பொருந்தும் சமதளப்பரப்பில் வரையக்கூடிய வகையில் எந்த ஒரு ப்ரான்ச் ம் குறுக்கிடாத வகையில் உள்ள சர்க்யூட் தான் ப்லேனார் சர்க்யூட் என்றழைக்கப்படும் அப்படி இல்லை என்றால் அது நான் ப்லேனார் சர்க்யூட் நான் ப்லேனார் சர்க்யூட் க்கு மெஷ் அனாலிசிஷ் பயன்படுத்த முடியாது புரிகிறதா அதே நேரத்தில் சர்க்யூட்டில் குறுக்கே செல்லும் ப்ரான்ச்கள் இருந்தாலும் ஆனால் அதை மாற்றி வரைந்தால் குறுக்கே செல்லும் ப்ரான்ச்கள் இல்லாத வகையில் வருமென்றால் அதுவும் ப்லேனார் சர்க்யூட் தான் நான் ப்லேனார் சர்க்யூட் க்கு நோடல் அனாலிசிஷ் பயன்படுத்தலாம் ஆனால் அதை நாம் இங்கே எடுத்துக்கொள்ளவில்லை இந்த புத்தகத்தில் ஒரு பாடமாக இருக்கும் படியுங்கள் இந்த சர்க்யூட்டில் இந்த பாத் மெஷ் ஆகும் ஆனால் இந்த பாத் மெஷ் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது நாம் மெஷ் லூப் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடு பற்றி பார்ப்போம்